வாழ்த்துக்கள் TALE இன் தொகுதி 1 இன் அலகு 10 க்கு வரவேற்கிறோம் முந்தைய அலகில் தொடங்கிய கற்றலின் வகைபிரிப்பைப் பார்க்கப் போகிறோம் மீதமுள்ள அறிவாற்றல் நிலைகளைப் பற்றியும் பார்க்கப் போகிறோம் முந்தைய பிரிவில் நாங்கள் வகைபிரித்தல் தேவையை அறிமுகப்படுத்தினோம் மேலும் கற்றல் வகைபிரித்தல் ஒரு பாடத்திட்டத்தை வடிவமைப்பதற்கும் அறிவுறுத்தல்களை திறம்பட நடத்துவதற்கும் ஒரு மொழியை வழங்கும் என்பதையும் நாம் கவனித்தோம் இரண்டு பேர் இரண்டு ஆசிரிய உறுப்பினர்கள் விவாதிக்கும்போது அவர்கள் ஒரே விஷயத்தைப் பற்றி பேசுகிறார்கள் பல வகைபிரித்தல்கள் உள்ளன அவற்றைத் தொடர்ந்து பல்வேறு பல்கலைக்கழகங்கள் பல்வேறு நிறுவனங்கள் உள்ளன ஆனால் தற்போது ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரித்தல் இந்தியா வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் பலரால் பயன்படுத்தப்படுகிறது இந்த வகைபிரிப்பின் படி அக்கறைக்குரிய மூன்று களங்கள் உள்ளன அறிவாற்றல் உளவியல் மற்றும் சைக்கோமோட்டர் மற்றும் நாம் முக்கியமாக அறிவாற்றல் களத்தைப் பார்ப்போம் அறிவாற்றல் களம் செயலாக்கத் தகவலை அழைப்பது அறிவாக மாற்றுவது சிக்கல்களைத் தீர்ப்பது ஆகியவற்றில் அக்கறை கொண்டுள்ளது எனவே அறிவாற்றல் களத்தில் இரண்டு பரிமாணங்கள் உள்ளன அறிவாற்றல் நிலைகள் அல்லது செயல்முறைகள் மற்றும் அறிவு பிரிவுகள் எனவே முந்தைய அலகில் நினைவில் வைத்துக் கொள்ளுதல் மற்றும் புரிந்துகொள்ளுதல் என்ற இரண்டு அறிவாற்றல் நிலைகளைப் பார்த்தோம் இப்போது இந்த அலகு 10 ன் முக்கிய விளைவு பயன்படுத்துதல் பகுப்பாய்வு செய்தல் மதிப்பீடு செய்தல் மற்றும் உருவாக்குதல் உள்ளிட்ட அறிவாற்றல் நிலைகளைப் புரிந்துகொள்வதாகும் இவை நான்கு வெவ்வேறு அறிவாற்றல் நிலைகள் இப்போது 'பயன்படுத்துதல்' ஆரம்பிக்கலாம் அது என்ன செய்யும் பயிற்சிகளைச் செய்ய அல்லது சிக்கல்களைத் தீர்க்க நடைமுறைகளைப் பயன்படுத்தவும் அதாவது நீங்கள் சில செயல்முறைகளைப் பயன்படுத்துகிறீர்கள் அந்த செயல்முறை உங்களுக்கு விளக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு அடியும் ஏன் அவசியம் என்பதைப் புரிந்து கொள்ளலாம் ஆனால் வழங்கப்பட்ட நடைமுறையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் பொதுவான ஒரு சிக்கலை தீர்க்க வேண்டும் மேலும் இது நடைமுறை அறிவு என நாம் அழைக்கும் விஷயங்களுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது இப்போது இரண்டு துணை செயல்முறைகளில் பரவலாக இரண்டு பிரிவுகள் உள்ளன செயல்படுத்துதல் மற்றும் அமல்படுத்துதல் என்று சொல்லலாம் இப்போது என்ன நடக்கிறது செயல் வினைச்சொற்கள் போன்ற இரண்டையும் நாம் இணைக்கும் அதே செயல் வினைச்சொற்கள் தீர்மானித்தல் கணக்கிடுதல் கணக்கிடுதல் மதிப்பிடுதல் தீர்த்தல் வரைதல் தொடர்புபடுத்தல் மாற்றியமைத்தல் போன்றவை ஆகும் நீங்கள் இன்னும் சில சொற்களை உருவாக்கலாம் இப்போது வித்தியாசம் என்னவென்றால் செயல்படுத்துதல் மற்றும் அமல்படுத்துதல் மீண்டும் வருவதற்கு முன்பு சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் பொறியியல் துறையின் பல்வேறு கிளைகளிலிருந்து தேர்வுத் தாள்கள் அல்லது சோதனைத் தாள்களிலிருந்து எடுக்கப்பட்ட சிக்கல்கள் இவை இப்போது நீங்கள் பார்த்தால் விவரம் பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆனால் 50 கி மீ வேகத்தை அடைய 200 டன் மோட்டார் பயிற்சியாளர் எடுத்த நேரத்தை இங்கே கணக்கிடுங்கள் பின்னர் அது சில நிபந்தனைகளில் தொடங்குகிறது மற்றும் அக்கறையின் சில அளவுருக்கள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன பல்வேறு எண்கள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன பின்னர் நீங்கள் கணக்கிட வேண்டும் நீங்கள் என்ன கணக்கிடுகிறீர்கள் அது எடுத்த நேரத்தை கணக்கிடுங்கள் அதாவது பல மாறிகள் உள்ளன மற்றும் பல உள்ளீட்டு மாறிகள் அல்லது அளவுருக்கள் உள்ளன மற்றும் ஒரு அறியப்படாத மாறி உள்ளது இது கொடுக்கப்பட்ட மாறிகள் மற்றும் அளவுருக்களின் அடிப்படையில் நேரம் கணக்கிடப்பட வேண்டும் ஆகவே இதுதான் பொதுவாக 'பயன்படுத்துதல்' செயல்பாட்டில் ஈடுபடும் எந்தவொரு சூழ்நிலையிலும் உங்களிடம் சில அறியப்பட்ட மாறிகள் மற்றும் சில அறியப்படாத மாறிகள் உள்ளன அறியப்படாத மாறிகள் ஒன்று இரண்டு மூன்று கூட இருக்கலாம் மேலும் அறியப்பட்ட மாறிகள் அதிக எண்ணிக்கையில் இருக்கலாம் எனவே அறியப்பட்ட மாறிகள் அடிப்படையில் அறியப்படாத மாறிகள் தீர்மானிப்பது முக்கிய பணி ஆகும் இது நாம் காணும் பொறியியலில் பரவலாக பொருந்தும் 'பயன்படுத்துதல்' செயல்பாடு மற்றொரு சிக்கல் ஒரு 1000 சிசி கோர் கட்டர் மீண்டும் அனைத்து விளக்கங்கள் அல்லது அளவுருக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் இறுதியாக நீங்கள் மொத்த அலகு எடை உலர் அலகு எடை வெற்றிட விகிதம் மற்றும் செறிவூட்டல் அளவை தீர்மானிக்க வேண்டும் நீங்கள் அறியப்படாத நான்கு மாறிகள் உள்ளன மற்றும் சில அறியப்பட்ட மாறிகள் அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளன யூனிட் எடை உலர் அலகு எடை வெற்றிட விகிதம் மற்றும் செறிவு அளவு ஆகிய நான்கு அறியப்படாதவையும் தீர்மானிக்கப்பட வேண்டும் அல்லது கணக்கிடப்பட வேண்டும் இன்னும் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் மின் பொறியியலில் உங்களிடம் ஒரு மின்மாற்றி உள்ளது மற்றும் மின்மாற்றியின் சில அளவுருக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அல்லது அதனுடன் தொடர்புடைய சில மாறிகள் வழங்கப்படுகின்றன இறுதியாக நீங்கள் 0 8 இன் பின்தங்கிய சக்தி காரணியில் முழு சுமை மின்னழுத்த ஒழுங்குமுறையைக் கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே ஒரு அறியப்படாத மாறி மட்டுமே உள்ளது அதாவது மின்னழுத்த ஒழுங்குமுறை எலக்ட்ரானிக்ஸ் பகுதியில் உள்ள இன்னொரு சிக்கல் 49 ஹெர்ட்ஸ் முதல் 51 ஹெர்ட்ஸ் வரையிலான அதிர்வெண் குழுவில் உள்ள சிக்னல்களுக்கு 20 டி பியை விட சிறந்த விழிப்புணர்வை வழங்க ஒரு உச்சநிலை வடிகட்டியை வடிவமைக்கவும் பாஸ் பேண்டில் சிக்னல்களுக்கு 6 டி பியின் லாபம் சரியா எனவே மீண்டும் நீங்கள் இப்போது ஒரு உச்சநிலை வடிப்பானை வடிவமைக்கிறீர்கள் என்று அர்த்தம் அதாவது நாட்ச் வடிப்பான் ஒருவித சுற்றுடன் இருக்கும் மற்றும் சுற்றுகளின் அளவுருக்கள் இருக்கும் முதலில் அந்த வடிகட்டி என்ன என்பதை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் இது எந்த வகையான சுற்றாக இருக்கும் பின்னர் நீங்கள் உச்சநிலை வடிப்பானுடன் தொடர்புடைய கூறுகளின் அனைத்து அளவுருக்களையும் தீர்மானிக்க வேண்டும் முந்தைய சிக்கல்களுக்கு இடையே ஒரு சிறிய வித்தியாசம்இருந்தால் அதில் ஒன்றை இங்கே காணலாம் முதலில் இங்கே இரண்டு படிகள் உள்ளன முதலில் ஒருவர் உச்சநிலை வடிகட்டி அமைப்பு என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது நீங்கள் ஒரு சுற்று வரைபடத்தை வரைய முடிய வேண்டும் பின்னர் கொடுக்கப்பட்ட மதிப்புகளின் அடிப்படையில் நீங்கள் அதன் அளவுருக்களை தீர்மானிக்க வேண்டும் எனவே உச்சநிலை வடிகட்டியின் அமைப்பு உங்களுக்குத் தெரியாவிட்டால் இந்த சிக்கலை நீங்கள் தீர்க்க முடியாது எனவே இது மற்றொன்றுடன் ஒப்பிடும்போது இரண்டு படி செயல்முறை போல் தெரிகிறது சரி இவை பயன்பாட்டு நடவடிக்கைகளின் மாதிரிகள் கொஞ்சம் திரும்பிச் சென்று இந்த இரண்டு செயல்களையும் பார்ப்போம் செயல்படுத்துதல் மற்றும் அமல்படுத்துதல் செயல்படுத்துவது என்பது நீங்கள் எதை கணக்கிட வேண்டும் என்பது மிகவும் தெளிவாக உள்ளது அதாவது செயல்முறை கேட்கப்படுகிறது அல்லது நீங்கள் சில சூத்திரங்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பின்னர் அதை வைத்து அமல்படுத்த வேண்டும் ஆனால் எந்த வகையான சூத்திரத்தைப் பயன்படுத்த வேண்டும் அது மறைமுகமாகும் அல்லது அறியப்பட்டதாகும் ஆனால் அமல்படுத்துதல் பகுதியில் என்ன நடக்கிறது என்றால் சிக்கல் விளக்கம் எந்த நடைமுறையைப் பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் கண்டு பிடித்து பின்னர் அந்த நடைமுறையைப் பயன்படுத்த வேண்டும் அமல்படுத்துதல் என்பது நடைமுறையைப் பயன்படுத்துவதாகும் அதேசமயம் செயல்படுத்துதலில் நீங்கள் எந்த நடைமுறையைப் பயன்படுத்த வேண்டும் என்பதை அடையாளம் காண வேண்டும் பின்னர் நடைமுறையைப் பயன்படுத்த வேண்டும் இது சற்று உயர்ந்த நிலை என்பதை காணலாம் அறிவாற்றல் செயல்பாட்டின் அடிப்படையில் அமல்படுத்துவதை விட செயல்படுத்துதல் சற்று உயர்ந்த நிலை இரண்டு படி செயல்முறை உள்ளது இப்போது பயன்படுத்துவதைப் பொருத்தவரை இதில் பொதுவாக எந்த சிக்கலும் இல்லை எடுத்துக்காட்டாக அத்தியாய முடிவில் வரும் அனைத்து சிக்கல்களும் பெரும்பாலும் 'பயன்படுத்துதல்' வகையின் கீழ் வரும் இப்போது அடுத்தது அடுத்த நிலை அறிவாற்றல் செயல்முறை பகுப்பாய்வு செய்தல் இப்போது முதலில் ப்ளூமின் வகைபிரித்தல் ஆண்டர்சன் ப்ளூமின் வகைபிரித்தல் இந்த வார்த்தையை எவ்வாறு பயன்படுத்துகிறது என்பதை விவரிப்போம் பகுப்பாய்வு செய்யுங்கள் பகுப்பாய்வு என்பது ஒரு பொருளை அதன் அங்க பாகங்களாக உடைத்து பாகங்கள் எவ்வாறு ஒன்றுக்கொன்று மற்றும் ஒட்டுமொத்த கட்டமைப்போடு தொடர்புடையது என்று தீர்மானிப்பதை உள்ளடக்குகிறது பகுப்பாய்வு செய்வது இதுதான் இப்போது இவை வேறுபடுத்துதலை உள்ளடக்கும் அதாவது உங்களுக்கு ஏதாவது வழங்கப்படுகிறது செய்தித்தாளில் எழுதப்பட்ட ஒரு கட்டுரை உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று சொல்லலாம் இப்போது நீங்கள் வழங்கிய பகுதிகளில் தொடர்புடைய பகுதிகளை அல்லது முக்கியமான பகுதிகளை முக்கியமற்ற பகுதிகளிலிருந்து வேறுபடுத்த வேண்டும் ஒருவர் எப்போதும் அந்த வகையான பகுப்பாய்வை செய்ய முடியும் எது முக்கியமானது எது முக்கியமல்ல என்பதை காணவேண்டும் நீங்கள் பல செய்தித்தாள் உருப்படிகள் முக்கியமற்ற அல்லது திரும்பத் திரும்பப் ஒரே மாதிரியான பொருள் வகை கொண்டிருப்பதைக் காணலாம் அதனால் நீங்கள் வழங்கிய பொருளின் முக்கியமான பகுதியை கவனம் செலுத்த முடியும் அல்லது ஒழுங்கமைக்கவும் சொல்லலாம் கட்டமைத்தல் ஒருங்கிணைத்தல் ஒத்திசைவைக் கண்டறிதல் அவுட்லைன் மற்றும் பல ஒரு கட்டமைப்பிற்குள் கூறுகள் எவ்வாறு பொருந்துகின்றன அல்லது செயல்படுகின்றன என்பதைத் தீர்மானிக்கவும் இது மற்றொரு வகை செயல்பாடு பின்னர் பங்களிப்பு அல்லது மறுகட்டமைப்பு இதன் பொருள் என்னவென்றால் ஒரு பொதுவான செய்தித்தாள் கட்டுரையை மீண்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பார்வை என்ன செய்தித்தாள் அந்தக் கட்டுரையை வழங்குவதன் கண்ணோட்டம் என்ன அல்லது அந்தக் கட்டுரையின் ஆசிரியரால் வழங்கப்படும் கண்ணோட்டம் என்ன சார்பு என்ன அவர் ஊக்குவிக்கும் மதிப்புகள் என்ன அல்லது வழங்கப்பட்ட பொருளின் அடிப்படையிலான நோக்கம் என்ன உண்மையில் அரசியல் பேச்சுகள் பகுப்பாய்வு செய்வதற்கான எடுத்துக்காட்டுகளுக்கு மிகச் சிறந்தவை ஆனால் பொறியியல் வகை செயல்பாட்டில் நாங்கள் அதிக ஆர்வம் காட்டுகிறோம் இப்போது பகுப்பாய்வு நடவடிக்கைகள் சில விமர்சன ரீதியாகப் படிக்கப்படுகின்றன நூல்களை தெளிவுபடுத்துதல் அல்லது விமர்சித்தல் அனுமானங்களை ஆராய்வது அல்லது மதிப்பீடு செய்தல் பொருத்தமற்ற உண்மைகளிலிருந்து பொருத்தமானதை வேறுபடுத்துதல் நம்பத்தகுந்த அனுமானங்கள் முன்கணிப்பு அல்லது விளக்கங்களை உருவாக்குதல் காரணங்களை வழங்குதல் மற்றும் ஆதாரங்கள் மற்றும் கூறப்படும் உண்மைகளை மதிப்பீடு செய்தல் முரண்பாடுகளை அங்கீகரித்தல் தாக்கங்கள் மற்றும் விளைவுகளை ஆராய்தல் எடுத்துக்காட்டாக ஒரு குறிப்பிட்ட அளவுருவை மாற்றினால் கணினிக்கு என்ன நடக்கும் என்பதை கூறலாம் நீங்கள் தாக்கங்கள் அல்லது விளைவுகளை ஆராய்ந்து கொண்டிருக்கலாம் இது மிகவும் எளிமையானது உதாரணமாக கொடுக்கப்பட்ட எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் நான் மின்தடையின் மதிப்பை மற்றொரு மதிப்புக்கு மாற்றினால் என்ன நடக்கும் என்று நீங்கள் கூறலாம் இப்போது என்ன நடக்கிறது இது பகுப்பாய்வா அல்லது பயன்பாடா அந்த கேள்வி போன்ற ஒரு எளிய வழக்கில் அளவுரு x1 இலிருந்து x2 க்கு மாறும்போது வெளியீட்டை தீர்மானித்தல் இது மிகவும் எளிமையானது எனவே நீங்கள் நடைமுறையில் உபயோகித்தலுக்கு பொருந்தும் என்று கருதலாம் உங்களிடம் இன்னும் கொஞ்சம் சிக்கலான அமைப்பு இருந்தால் அதன் தாக்கங்கள் மிகவும் வெளிப்படையாக இல்லாதபோது பொருத்தமான கருவிகளைப் பயன்படுத்தி நீங்கள் ஆராய வேண்டும் மேலும் பொதுமைப்படுத்தல்களைச் செம்மைப்படுத்துதல் மற்றும் எளிமைப்படுத்துவதைத் தவிர்ப்பது ஒருவரின் முன்னோக்கை வளர்ப்பது நம்பிக்கைகள் வாதங்கள் அல்லது கோட்பாடுகளை உருவாக்குதல் அல்லது ஆராய்தல் சிக்கல்கள் முடிவுகள் அல்லது நம்பிக்கைகளை தெளிவுபடுத்துதல் மதிப்பீட்டிற்கான அளவுகோல்களை உருவாக்குதல் அதுவும் ஒரு பகுப்பாய்வு செயல்பாடு எதையாவது மதிப்பீடு செய்ய நீங்கள் எந்த வகையான அளவுகோல்களைப் பயன்படுத்துகிறீர்கள் நீங்கள் பயன்படுத்தும் அளவுகோல்கள் உங்கள் மதிப்புகள் மற்றும் தரங்களைப் பொறுத்தது ஆனால் நீங்கள் அதைப் பற்றி தெளிவாக இருக்கிறீர்களா எனவே உங்கள் சொந்த மதிப்புகளை மற்றும் தரங்களை தெளிவுபடுத்துவதில் செயல்பாடு ஈடுபட்டுள்ளது மற்றும் அளவுகோல்களை உருவாக்குவதற்கு தரநிலைகள் தேவைப்படும் தகவல் ஆதாரங்களின் நம்பகத்தன்மையை மதிப்பீடு செய்தல் குறிப்பிடத்தக்க கேள்விகளை ஆழமாக எழுப்புதல் மற்றும் பின்தொடர்வது வாதங்கள் விளக்கங்கள் நம்பிக்கைகள் அல்லது கோட்பாடுகளை தெளிவுபடுத்துதல் எனவே பகுப்பாய்வு நடவடிக்கைகள் பல உள்ளன ஆனால் நாங்கள் பொறியியலுக்கு வரும்போது சிக்கல்கள் உள்ளன முதலாவதாக பகுப்பாய்வு என்ற சொல் எங்கள் செயல்பாடுகளின் போது மூலம் பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது ஆசிரியர்களாக மாணவர்களாக நாம் அதைப் பயன்படுத்துகிறோம் ஆனால் ப்ளூமின் வகைபிரிப்பின் பின்னணியில் பகுப்பாய்வு செய்வது ஒரு குறிப்பிட்ட பொருளைக் கொண்டுள்ளது ஆகவே நீங்கள் ப்ளூமின் வகைபிரிப்பிற்குள் செயல்படுகிறீர்கள் என்றால் பகுப்பாய்வு என்ற வார்த்தையை அது வரையறுக்கப்பட்ட வழியில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு சுற்றுவட்டத்தை பகுப்பாய்வு செய்யுங்கள் அல்லது ஒரு கட்டமைப்பை பகுப்பாய்வு செய்யலாம் எனவே அந்த விஷயத்தில் சுற்று பற்றி பகுப்பாய்வு செய்வதைப் பற்றி நீங்கள் என்ன பேசும்போது உண்மையில் அறியப்பட்ட மாறிகள் அடிப்படையில் சில அறியப்படாத மாறியைத் தீர்மானிக்க நீங்கள் கேட்கிறீர்கள் இது ஒரு தளர்வான வழியில் பகுப்பாய்வாகவும் நீங்கள் சொல்லக்கூடிய பொது வழியில் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் நீங்கள் ப்ளூமின் வகைபிரிப்பைப் பயன்படுத்த முயற்சிக்கும்போது அனைத்து மக்களும் இந்த குறிப்பிட்ட முறையில் பகுப்பாய்வைப் பயன்படுத்த தங்களை ஒழுங்கு படுத்த வேண்டும் இப்போது நீங்கள் அதை வரிசைப்படுத்தினாலும் ப்ளூமின் வகைபிரிப்பால் விவரிக்கப்பட்டுள்ள பொருளில் மட்டுமே பகுப்பாய்வு என்ற வார்த்தையை பயன்படுத்த நாங்கள் அனைவரும் ஒப்புக்கொள்கிறோம் ஆனால் இந்த வகை கேள்விகளை வரையறுக்கப்பட்ட நேர எழுத்துத் தேர்வில் வடிவமைக்க முடியுமா எங்கள் பெரும்பாலான மதிப்பீடு அல்லது தேர்வு வரையறுக்கப்பட்ட நேர தேர்வுகளின் வடிவத்தில் உள்ளன இது வகுப்பு சோதனை என்றால் அது ஒன்றரை மணி நேரம் இது இறுதி செமஸ்டர் தேர்வாக இருந்தால் இது பொதுவாக சுமார் 3 மணி நேரம் ஆகும் மேலும் உங்களுக்கு சில ஆய்வகத் தேர்வுகள் தனித்தனியாக இருக்கலாம் ஆனால் மதிப்பீட்டின் பெரும்பகுதி எழுத்துத் தேர்வுகளின் வடிவத்தில் உள்ளது இப்போது இதுபோன்ற விஷயத்தில் நீங்கள் கேட்கும் எந்தவொரு குறிப்பிட்ட கேள்வியும் 3 மணி நேர தேர்வில் அரை மணி நேரத்திற்கு மேல் எடுக்க முடியாது ஏனெனில் ஒரு தேர்வுத் தாளில் பல கேள்விகள் இருக்கும் மேலும் 10 மதிப்பெண் கேள்விகள் பொதுவாக அரை மணி நேரத்திற்கு மேல் ஆகக்கூடாது நீங்கள் ஒரு கேள்வியை ஒரு பொருளை அல்லது பகுப்பாய்வு வகையைச் சேர்ந்த ஒரு கேள்வியைக் கேட்க முயற்சிக்கிறீர்கள் என்றால் முதலில் நீங்கள் விரிவான விளக்கத்தை எழுத வேண்டும் அனுமானங்கள் முழுமையானவை என்னும் பட்சத்தில் பகுப்பாய்விலிருந்து கேள்விகளைக் கேளுங்கள் தரவு முழுமையானதா நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் மற்றும் பொதுவாக அவற்றை வரிசைப்படுத்த அரை மணி நேரத்திற்கு மேல் அதிக நேரம் எடுக்கும் எனவே பகுப்பாய்வு கேள்விகளை வரையறுக்கப்பட்ட நேர எழுத்துத் தேர்வில் வைப்பது எளிதல்ல நீங்கள் ஆர்வமாக இருந்தால் வழக்கு ஆய்வுகள் திட்டங்கள் கால ஆவணங்கள் மற்றும் கள ஆய்வுகள் தொடர்பான பணிகளில் பகுப்பாய்வு நடவடிக்கைகள் சேர்க்கப்படலாம் மற்ற பிரச்சினை என்னவென்றால் பகுப்பாய்வின் கீழ் நாம் பேசிய பல செயல்பாடுகள் பொறியியலுக்கு மிகவும் பொதுவானவை அல்ல சமூக அறிவியல் மற்றும் மனிதநேயங்களில் உள்ள பாடங்களுக்கு அவை மிகவும் பொதுவானவை ஆனால் அது ஏன் இல்லை பொறியியல் அறிவியல் பாடங்கள் அல்லது அறிவியல் பாடங்கள் 4 ஆண்டு திட்டத்தில் நாம் கையாளும் மட்டத்தில் அவை மிகவும் கட்டமைக்கப்பட்ட பாடங்களாக இருக்கின்றன இது எல்லைகளை நாம் ஆராயவில்லை என்ற பொருளிலும் மேலும் நாம் மிகவும் குறுகிய சூழலில் பேசுகிறோம் என்ற பொருளிலும் வருகிறது எனவே முழு பாடமும் நன்றாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும் போது பகுப்பாய்வு கேள்விகளுக்கான நோக்கம் மிகவும் குறைவாக இருக்கும் அதேசமயம் எந்தவொரு சமூக அறிவியல் மற்றும் மனிதநேய பாடங்களிலும் பகுப்பாய்வு கேள்விகளை மிக எளிதாக கேட்கலாம் எனவே அதைத்தான் கவனிக்க வேண்டும் நாம் மதிப்பிழக்கிறோம் என்று அர்த்தமல்ல ஆனால் நாம் சரியாக இயங்குகின்ற பொறியியல் விஷயத்தைப் பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது மதிப்பீடு என்ற சொல்லை காண்போம் இது அடுத்தது உங்களுக்காக மூன்று அல்லது நான்கு மாற்று வழிகள் இருந்தால் நீங்கள் ஒன்றைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் எவ்வாறு தேர்ந்தெடுப்பது அது மதிப்பீட்டு செயல்முறை என்று அழைக்கப்படுகிறது இது பலவாக இருக்கக்கூடிய அளவுகோல்கள் மற்றும் தரங்களின் அடிப்படையில் தீர்ப்பை வழங்குவதாகும் சரியா தரம் செயல்திறன் ஆற்றல் அல்லது நிலைத்தன்மையுடன் அளவுகோல் தொடர்புடையது தரநிலைகள் தரமானதாகவோ அல்லது அளவுகோலாகவோ இருக்கலாம் அதனால் என்ன நடக்கும் என்னிடம் ஏ பி சி என மூன்று தீர்வுகள் இருந்தால் இவற்றில் ஏதேனும் ஒன்றை நான் தேர்ந்தெடுக்கலாமா நான் எந்த அடிப்படையில் தேர்வு செய்ய வேண்டும் முதல் விஷயம் நான் அளவுகோலை பட்டியலிட வேண்டும் நான் என்ன அளவுகோல்களைத் தேர்ந்தெடுப்பேன் எனவே அளவுகோல்களைத் தேர்ந்தெடுப்பது கூட மதிப்பீட்டு செயல்முறையின் ஒரு பகுதியாகும் ஒரு பொருளின் நிறம் என நீங்கள் கருத்தில் கொள்ளலாம் தயாரிப்பின் நிறம் அதிக வித்தியாசத்தை ஏற்படுத்தாது என்று நீங்கள் கருதலாம் எனவே நீங்கள் அந்த குறிப்பிட்ட அளவுகோலை தனியாக வைத்திருப்பீர்கள் ஆனால் மிகத் தெளிவாகக் கூறப்பட்ட காரணங்களுக்காக அந்தத் தேர்வை நீங்கள் செய்ய வேண்டும் முதல் விஷயம் நீங்கள் ஒரு அளவுகோலை அடையாளம் காண வேண்டும் அவற்றில் சில தரம் சார்ந்தவை அல்லது அளவு சார்ந்தவை பிறகு என்ன நடக்கும் நீங்கள் முன் வைத்திருக்கும் தீர்வுகள் ஒவ்வொன்றிற்கும் இந்த அளவுகோல்களைப் பயன்படுத்த வேண்டும் உதாரணமாக ஒன்று இருக்கலாம் அதன் தரம் A மிக உயர்ந்த தரத்தைக் கொண்டுள்ளது ஆனால் B மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சி மிகவும் திறமையானது மற்றும் பல எனவே என்ன நடக்கிறது என்றால் மூன்று தீர்வுகள் அல்லது நான்கு தீர்வுகளில் ஒரு குறிப்பிட்ட தீர்வைத் தேர்ந்தெடுப்பதற்காக சரியாக ஒரே எண்ணாக மொழிபெயர்க்கவில்லை பல இருக்கும்போது ஒவ்வொன்றும் சில அளவுகோல்களைப் பொறுத்தவரை நல்லது நீங்கள் இதை மீண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டிய மற்றொரு அடுத்த நிலை அளவுகோலுடன் வர வேண்டும் எனவே நீங்கள் பெரிய சிக்கல்களைப் பார்க்கும்போது ஒரு மதிப்பீட்டு செயல்முறை மிகவும் சிக்கலானதாக இருக்கும் நீங்கள் மிகப் பெரிய பிரச்சினைகள் அல்லது பல கடினமான சிக்கல்களைப் பற்றிப் பேசும்போது அளவுகோல்களைத் தேர்ந்தெடுக்கும் போது தான் நாம் சிக்கலில் மாட்டுகிறோம் ஒரு பாலம் அல்லது ஃப்ளைஓவரை நிர்மாணிப்பது போன்ற பெரிய திட்டங்களைப் பற்றி பேசும்போது வேறுபட்ட அளவுகோல்கள் காரணமாக ஒவ்வொருவரும் பேசுவதால் பல சிக்கல்களில் சிக்கிக் கொள்கிறீர்கள் அல்லது பல சர்ச்சைகள் வரும் எனவே அதனுடன் தொடர்புடைய செயல் வினைச்சொற்களை நீங்கள் சரிபார்க்கிறீர்கள் சரிபார்ப்பு என்றால் சோதனை கண்டறிதல் கண்காணித்தல் ஒருங்கிணைத்தல் அல்லது விமர்சித்தல் துல்லியம் போதுமான தன்மை சரியான தன்மை அல்லது தெளிவு ஒத்திசைவு முழுமை நிலைத்தன்மை சரியானது போன்றவற்றைத் தீர்மானித்தல் ஆகும் நீங்கள் தீர்மானிக்க விரும்பும் இந்த விஷயங்களின் மொத்தக் கூட்டமும் உங்களிடம் உள்ளது எனவே எளிமையான சொற்களில் சொன்னால் மதிப்பீடு என்பது சில அளவுகோல்களைத் தேர்ந்தெடுப்பதற்கும் இந்த அளவுகோல்களைத் தீர்வுகளுக்குப் பயன்படுத்துவதற்கும் ஒரு குறிப்பிட்ட தீர்வின் விருப்பம் குறித்து ஒரு முடிவுக்கு வருவதற்கும் அல்லது தீர்ப்பதற்கும் அல்லது முடிவெடுப்பதற்கும் உதவும் இப்போது இறுதியான ஆறாவது அறிவாற்றல் செயல்முறை உருவாக்குதல் உருவாக்கம் என்பது கண்டிப்பாக ஒரு ஒத்திசைவான அல்லது செயல்பாட்டு முழுமையை உருவாக்குவதற்கு கூறுகளை ஒன்றிணைப்பதை உள்ளடக்குகிறது இதன் கூறுகள் உங்களுக்குக் கிடைக்கின்றன ஆனால் நீங்கள் அவற்றை ஒன்றிணைத்து மற்றொரு ஒத்திசைவான மற்றும் செயல்பாட்டு முழுமையை உருவாக்குகிறீர்கள் இதில் மூன்று வெவ்வேறு நிலைகள் உள்ளன ஒன்று உருவாக்குதல் நீங்கள் எதை உருவாக்குகிறீர்கள் உருவாக்குதல் என்பது அமைப்புகள் கருத்துகள் மாதிரிகள் கோட்பாடுகள் விளக்கங்கள் பொதுமைப்படுத்தல் கருதுகோள் கணிப்புகள் கொள்கைகள் சிக்கல்கள் கேள்விகள் மற்றும் கதைகளை வகைப்படுத்தலாம் உதாரணமாக ஒரு சோதனை போன்ற ஒரு எளிய விஷயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு கதையை எழுதுங்கள் உருவாக்குதல் என்ற சொல் பல வழிகளில் தளர்வான அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் ஒரு கதையை உருவாக்குவது எழுதுவது ஏற்கனவே இருப்பதைவிட வித்தியாசமாக இருக்கும் கதையை எழுதுங்கள் என்பது கேள்வி நீங்கள் ஏற்கனவே படித்த ஒன்றிலிருந்து இது மிகவும் வேறுபடவில்லை ஆனால் குறைந்தபட்சம் அது வேறு அதாவது நீங்கள் ஒரு கதையை உருவாக்கியுள்ளீர்கள் எதையாவது உருவாக்கியுள்ளீர்கள் இதேபோல் ஒரு திட்டத்தை உருவாக்கவும் ஏதாவது திட்டமிடல் அல்லது வடிவமைத்தல் கண்டிப்பாக வடிவமைத்தல் வார்த்தை ஏதாவது ஒன்றை உருவாக்க ஒரு திட்டத்தை உருவாக்குவதாகும் ஒரு நாற்காலியை வடிவமைக்க நான் உங்களிடம் கேட்கலாம் ஒரு நாற்காலியை வடிவமைக்கும்படி உங்களிடம் கேட்கப்பட்டால் நான் ஏற்கனவே இருக்கும் நாற்காலியை சரியாக நகலெடுத்து உங்களுக்கு வழங்கலாம் அந்த வழியில் அது உருவாக்கப்பட்டதாகாது நான் நாற்காலியை வடிவமைக்கும் முறை அல்லது கோணங்கள் அல்லது மூட்டுகள் ஆகியவற்றில் சிறிய மாற்றங்களைச் செய்தாலும் நீங்கள் எதையாவது புனையச் செய்வதற்கான திட்டத்தை உருவாக்குகிறீர்கள் அதையே நீங்கள் உருவாக்கும் செயல் என்று அழைக்கிறீர்கள் மூன்றாவது உண்மையில் உற்பத்தி உதாரணமாக நீங்கள் ஒரு மாதிரியை உருவாக்கும்படி கேட்கப்படுகிறீர்கள் நீங்கள் நாற்காலியை உருவாக்குகிறீர்கள் அல்லது விண்வெளி பொறியியலில் ஒரு விமானத்தின் மாதிரியை விமானத்தின் ஒரு பகுதியை அது எதுவாக இருந்தாலும் அதைச் சொல்லலாம் பின்னர் நீங்கள் பட்டறையில் உட்கார வேண்டும் நீங்கள் சொந்தமாக தயாரிக்க வேண்டும் நீங்கள் எப்படியாவது தயாரிக்கும்போது அது ஒரு தனித்துவமான துண்டுகளாக மாறும் அதாவது நீங்கள் உருவாக்குகிறீர்கள் எனவே அதுதான் உருவாக்கும் செயல்முறை முதல் விஷயம் உருவாக்கம் ஒரு பொறியியல் திட்டத்திற்கு சரியாக என்ன அர்த்தம் என்றும் அல்லது செயல்பாட்டை உருவாக்க எனது பொறியியலாளரை எவ்வாறு பயிற்றுவிப்பேன் என்றும் பார்க்கலாம் உருவாக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட சிக்கலுக்கு பல தீர்வுகளை உருவாக்குவதை உள்ளடக்குகிறது கொடுக்கப்பட்ட சிக்கலுக்கு பல சரியான தீர்வுகள் ஒன்று மற்றொன்றை விட சிறந்தது என்ற உண்மை அடுத்ததாக வருகிறது ஆனால் கொடுக்கப்பட்ட சிக்கலுக்கு நீங்கள் பல தீர்வுகளை உருவாக்க முடியும் ஆனால் 'பயன்படுத்துதல்' கண்டிப்பாக நீங்கள் ஏற்கனவே பாதை அறிந்து பொதுவாக ஒரு தீர்வுக்கு வருகிறீர்கள் பல தீர்வுகள் அல்ல எனவே உருவாக்குங்கள் உண்மையில் எங்கள் பொறியியல் திட்டங்களில் ஒரு பிரச்சினைக்கு பல தீர்வுகளை உருவாக்குவதற்கு நாங்கள் மக்களைப் பயிற்றுவிப்பதில்லை ஏனெனில் நிலையான படிப்புகளில் உரையாற்றப்படும் பெரும்பாலான சிக்கல்கள் பதில்களின் தனித்துவமான அத்தியாய இறுதி சிக்கல்களின் முடிவாகும் சரி இப்போது வரை ஆறு அறிவாற்றல் நிலைகளைப் பார்த்தோம் அதாவது நினைவில் கொள்ளுதல் புரிந்து கொள்ளுதல் பகுப்பாய்வு செய்தல் மதிப்பீடு செய்தல் மற்றும் உருவாக்குதல் நடைமுறையில் அனைத்து அறிவாற்றல் செயல்களும் இந்த வகைகளில் ஒன்றின் கீழ் வரக்கூடும் என்று கூறப்படலாம் அவை படிநிலைப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றன எனவே ஒரு குறிப்பிட்ட செயல்பாடு அல்லது நீங்கள் உரையாற்றும் ஒரு குறிப்பிட்ட சிக்கல் ஒன்றுக்கு மேற்பட்ட மட்டங்களில் செயல்பாடுகளை உள்ளடக்கியிருக்கலாம் ஆனால் உருவாக்கு ஒரு குறிப்பிட்ட பொறியியல் அமைப்பை வடிவமைக்கவும் என்று நீங்கள் கூறினால் அதை நீங்கள் ஒரு பிரச்சினையாகக் கொடுக்கிறீர்கள் என்றால் அது முந்தைய ஐந்து அறிவாற்றல் மட்டங்களிலிருந்து செயல்பாடுகளை உள்ளடக்கியிருக்கக்கூடும் இப்போது அக்கறைக்குரிய இரண்டு சொற்கள் உள்ளன ஒன்று விமர்சன சிந்தனை மற்றொன்று சிக்கல் தீர்த்தல் எனவே நம் பிரச்சினை என்னவென்றால் விமர்சன சிந்தனை என்பது மற்றொரு செயல்பாடு அல்லது ப்ளூமின் ஆறு அறிவாற்றல் செயல்முறைகளின் கீழ் இது கருதப்படுகிறது இந்த விமர்சன சிந்தனையை பலர் சுயாதீனமாக கையாள விரும்புகிறார்கள் ஆனால் நீங்கள் அவர்களின் சொந்த வரையறைகளால் பார்த்தால் இதை கண்டிப்பாகப் ஆராய்வோம் விமர்சன சிந்தனை என்பது ஆழமான மற்றும் கட்டமைக்கப்பட்ட சிந்தனை செயல்முறையை குறிக்கிறது இது தகவல் அனுபவங்கள் அவதானிப்பு மற்றும் இருக்கும் அறிவை பகுப்பாய்வு செய்வதற்கும் கருத்தியல் செய்வதற்கும் நோக்கமாக உள்ளது இது எதிர்கொள்ளும் சவால்களுக்கு அசல் மற்றும் ஆக்கபூர்வமான தீர்வை உருவாக்கும் நோக்கத்திற்காக உள்ளது அதாவது பகுப்பாய்வு செயல்முறை போன்று கண்டிப்பாக இருக்கும் பல்வேறு பகுதிகளை இங்கே பாருங்கள் முதல் சொற்றொடரை விட்டு விடுங்கள் விமர்சன சிந்தனை தகவல் மற்றும் அனுபவங்களை பகுப்பாய்வு செய்வதையும் கருத்தியல் செய்வதையும் நோக்கமாகக் கொண்டுள்ளது அசல் மற்றும் ஆக்கபூர்வமான தீர்வுகளை உருவாக்கும் நோக்கத்திற்காக மீண்டும் அவதானிப்புகள் மற்றும் இருக்கும் அறிவு உள்ளது எனவே நோக்கத்தை விட்டு விடுங்கள் ஆனால் நீங்கள் செயல்பாட்டைப் பார்த்தால் அது பகுப்பாய்வு செய்தல் தகவல் அனுபவங்கள் மற்றும் பலவற்றை கருத்தியல் செய்கிறது எனவே நீங்கள் பகுப்பாய்வு செய்து கருத்தியல் செய்வதைக் காணலாம் கருத்தியல் செய்தல் நீங்கள் ஒரு புதிய கருத்தை உருவாக்குகிறீர்கள் அவ்வாறான நிலையில் அது உருவாக்கத்தின் கீழ் வரும் அல்லது நீங்கள் ஏற்கனவே இருக்கும் கருத்துகளின் கீழ் வைக்கிறீர்கள் பின்னர் அது புரிந்துகொள்ளுதல் அல்லது பகுப்பாய்வின் கீழ் வரும் எனவே என்ன நடக்கிறது அறிக்கை செல்லும்போது நீங்கள் பகுப்பாய்வு செய்கிறீர்கள் அல்லது புரிந்து கொள்கிறீர்கள் நோக்கம் உருவாக்குவதுதான் ஆனால் உண்மையில் அசல் தீர்வுகளை உருவாக்கவில்லை இது ஆழ்ந்த மற்றும் கட்டமைக்கப்பட்ட சிந்தனையைக் குறிக்கிறது சரி இப்போது இதன் அடுத்த அம்சத்தை காணும் போது விமர்சன சிந்தனை இது முறையானது மற்றும் முழுமையானது மற்றும் ஒரு முன்மொழியப்பட்ட தீர்வை ஆராயும்போது அதன் தாக்கம் மற்றும் விளைவுகள் அல்லது அமைப்பின் பிற பகுதிகளை ஆராய்கிறது இதனால் அமைப்பின் ஒரு மட்டத்தில் உருவாக்கக்கப்படும் ஒரு தீர்வு வேறு எங்காவது சிக்கல்களையும் சிரமங்களையும் உருவாக்காது என்பதை உறுதிசெய்கிறது மீண்டும் நீங்கள் ஒரு முன்மொழியப்பட்ட தீர்வை ஆராய்கிறீர்கள் மீண்டும் ஒரு நோக்கம் இருக்கிறது எனவே நீங்கள் முன்மொழியப்பட்ட தீர்வை ஆராய்வதைப் பார்த்தால் மதிப்பீடு என்ற பிரிவின் கீழ் வருகிறது எனவே விமர்சன சிந்தனை பகுப்பாய்வு மற்றும் மதிப்பீட்டை உள்ளடக்கும் ஆனால் ஒரு பிரச்சினைக்கு அசல் தீர்வை உருவாக்குவதே குறிக்கோள் இங்கே மற்றொரு அம்சம் விமர்சன ரீதியாக சிந்திக்க ஒரு நேர்மறையான திறந்த மற்றும் நியாயமான மனப்பான்மை தேவைப்படுகிறது இது கிடைக்கக்கூடிய தகவல்களை புறநிலையாக ஆராயக்கூடியது மற்றும் அவை கொண்டு வரும் ஊகங்கள் மற்றும் வரம்புகளை அறிந்திருக்கிறது சிந்திக்க நியாயமான திறந்த மனம் தேவை விமர்சன சிந்தனையின் தேவைகள் அது ஆனால் உண்மையில் விமர்சன சிந்தனை என்பது சிந்தனையை மேம்படுத்துவதற்கான நோக்கத்துடன் பகுப்பாய்வு செய்து மதிப்பீடு செய்யும் கலை மேம்படுத்துவதே இதன் நோக்கம் விமர்சன சிந்தனை பகுப்பாய்வு மற்றும் ப்ளூமின் வகைபிரிப்பின் செயல்பாடுகளை மதிப்பீடு செய்வதன் மூலம் நீங்கள் காணலாம் இப்போது சிக்கலைத் தீர்ப்பது மற்றொரு சுவாரஸ்யமானது மக்கள் அதைப் பற்றி விரிவாக எழுதியுள்ளனர் நிறைய புத்தகங்கள் உள்ளன ஆனால் நீங்கள் அனைவரையும் ஒன்றாக இணைத்தால் சிலரால் எங்கிருந்தும் சில நடைமுறைகளைப் பயன்படுத்துவது சிக்கலைத் தீர்ப்பதாகக் கருதப்படுகிறது அதைத்தான் நீங்கள் செய்கிறீர்கள் பிரச்சினைகளைத் தீர்க்கிறீர்கள் அல்லது அதற்கு பகுப்பாய்வு தேவைப்படலாம் அதற்கு மதிப்பீடு தேவைப்படலாம் அது செயல்முறைகளை உருவாக்கலாம் நான்கு செயல்முறைகளும் சம்பந்தப்பட்டிருக்கலாம் அல்லது சில செயல்முறைகள் மட்டுமே இதில் ஈடுபடலாம் எனவே அந்த விஷயத்தில் நாம் திறம்படப் பார்க்கிறோம் இது சிக்கலைத் தீர்ப்பது ப்ளூமின் வகைபிரிப்பின் கீழ் உள்ளது இப்போது பொறியியல் படிப்புகளின் தன்மையைப் புரிந்து கொள்ள வேண்டும் பொறியியல் திட்டங்களில் வழங்கப்படும் பெரும்பாலான படிப்புகள் நன்கு வரையறுக்கப்பட்ட கட்டமைப்பில் வடிவமைக்கப்பட்டு வழங்கப்படுகின்றன சரியா முதல் விஷயம் அது ஏதாவது செல்லுபடியாகுமா இல்லையா என்பது குறித்து தெளிவற்ற தன்மை அதிகம் இல்லை இது நாம் கையாளும் மட்டத்தில் நேரடியாக இருக்கும் இது நன்கு வரையறுக்கப்பட்ட கட்டமைப்பாகும் திறந்தநிலை சிக்கல்களின் தீர்வு பெரும்பாலும் திட்டங்கள் மூலம் பொறியியல் திட்டங்களை முயற்சிக்கிறது சில நேரங்களில் பணிகள் மூலம் தீர்க்கும் அதில் நேரம் ஒரு பெரிய வரம்பு அல்ல நடைமுறையில் இது கூட நீங்கள் பார்த்தால் இந்த வகையான பயிற்சிகள் பொறியியல் மாணவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை வகுப்பு சோதனைகள் மற்றும் இறுதி செமஸ்டர் தேர்வுகளில் மதிப்பீட்டு உருப்படிகள் முக்கியமாக அறிவாற்றல் நிலைகளை நினைவில் கொள்ளுதல் புரிந்து கொள்ளுதல் மற்றும் பயன்படுத்துதல் மட்டத்தில் உள்ளன எனவே இந்த மட்டத்தில் கூட நீங்கள் தேர்வுத் தாள்களை பகுப்பாய்வு செய்தால் பல தேர்வுத் தாள்கள் நினைவில் கொள்ளுதல் மற்றும் புரிந்துகொள்ளுதலில் அடங்கிவிடும் பயன்பாட்டு நிலைக்கு வெயிட்டேஜில் மிகக் குறைந்த சதவீதம் மட்டுமே வழங்கப்படுகிறது சில நேரங்களில் 70 முதல் 80 கேள்விகள் கூட நினைவில் கொள்ளுதல் நிலையில் வரும் மேலும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய மற்றொரு சொல் ஆழ்ந்த கற்றல் அர்த்தமுள்ள கற்றல் போன்ற பயன்படுத்தப்பட்ட சொற்கள் இது கற்றலின் உயர் கட்டளைகள் இவை அனைத்தும் உயர் நிலை பயன்பாட்டைக் குறிக்கும் பின்னர் பகுப்பாய்வு செய்தல் மதிப்பீடு செய்தல் மற்றும் உருவாக்குதல் இப்போது பணிகள் நீங்கள் கற்பித்த அல்லது கற்றுக்கொண்ட படிப்புகளின் அறிவாற்றல் நிலைகளைச் சேர்ந்த செயல்பாடுகளுக்கு இரண்டு எடுத்துக்காட்டுகளைக் கொடுங்கள் விண்ணப்பிக்கவும் பகுப்பாய்வு செய்யவும் மதிப்பீடு செய்யவும் உருவாக்கவும் உங்களுக்கு தெரிந்த எந்தவொரு படிப்பிலும் விமர்சன சிந்தனைக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுங்கள் அதிகபட்சம் 500 சொற்களின் அறிக்கை சிக்கலைத் தீர்ப்பது என்ன என்பதை நீங்கள் புரிந்துகொள்ளும் விதத்திலும் அதேபோல் விமர்சன சிந்தனை என்ன என்பதை விளக்கும் விதத்தில் நீங்கள் அறிந்த எந்தவொரு படிப்பிலும் சிக்கல் தீர்க்கும் உதாரணத்தைக் கொடுங்கள் இப்போது அடுத்த அலகில் அறிவு மற்றும் அறிவாற்றல் செயல்முறை அறிவாற்றல் களத்தின் இரண்டு பரிமாணங்கள் என்று நாங்கள் கருதியதால் அறிவின் வகைகளுக்குச் செல்வோம் அலகு மட்டத்தில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் உண்மை கருத்துரு மற்றும் நடைமுறை அறிவு ஆகிய நான்கு அறிவு வகைளைபார்ப்போம் மிக்க நன்றி